உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு பாடத்திற்கு வருக நாம் அநோவா இரு வழி அநோவா பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக முந்தைய சூழ்நிலையில் நான் அறிமுகப்படுத்திய இரண்டு மாறிகள் அல்லது இரண்டு சராசரி விளைவுகள் அல்லது இரண்டு சார்பற்ற மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு எனவே இது ஒரு கூட்டுத்தன்மை இல்லையென்றால் நான் வெப்பநிலையை மாற்றுகிறேன் என வைத்துக்கொள்வோம் நான் pH ஐ மாற்றும்போது pH இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் இதுபோன்று போவதாக தோன்றும் pH இன் மற்றொரு மதிப்பில் ஏறக்குறைய இணையாகச் செல்வதற்குப் பதிலாக இது ஒன்றிணைவதாகத் தெரிகிறது எனவே வெளிப்படையாக pH க்கும் வெப்பநிலைக்கும் இடையில் ஒரு இடைவினை உள்ளது அல்லது உங்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை இருக்கலாம் ஒரு pH இல் நான் வெப்பநிலையை மாற்றும்போது பெறப்படுபவை அதிகரிக்கும் ஆனால் மற்றொரு pH இல் பெறப்படுபவை வியத்தகு முறையில் உயர்த்தப்படுகிறது வெளிப்படையாக pH க்கும் வெப்பநிலைக்கும் இடையில் ஒரு இடைவினை உள்ளது எனவே நான் சொன்ன இடைவினைகள் மிக முக்கியம் நாம் இடைவினைகளைப் படிக்க வேண்டும் நீங்கள் மறுவாக்கங்களைச் செய்யும்போது மட்டுமே நீங்கள் இடைவினைகளைப் படிக்க முடியும் தரவின் மறுவாக்கம் இல்லாமல் நீங்கள் இடைவினைகளைப் படிக்க முடியாது இன்னும் ஒரு வினாவினைப் பார்ப்போம் இது மீண்டும் இரு வழி அநோவாவைப் பார்க்கிறது இது இரு வழி அநோவா என அழைக்கப்படுகிறது எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட வினாவில் கோரம் சென்சிங் மூலக்கூறின் உற்பத்தியைப் பார்க்கிறோம்கோரம் சென்சிங் என்பது பாக்டீரியா பயோஃபில்ம் உருவாக்கத்தில் மிக முக்கியமான கருத்தியலாகும் எனவே பாக்டீரியா சென்று மேற்பரப்புகளுடன் ஒட்டிகொள்கிறது அது எந்த மேற்பரப்பாகவும் இருக்கலாம் இது ஒரு மந்த பொருள் செயற்கை பொருள் உயிரியல் பொருளாக இருக்கமுடியும் எனவே பாக்டீரியா நன்கு ஒட்டிகொண்டபிறகு அது EPS மற்றும் புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகளை உற்பத்தி செய்யும் அவை பயோஃபில்ம் எனப்படும் அடுக்கை உருவாக்குகின்றன உண்மையில் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிக்கு பயோஃபில்ம் மிகவும் முக்கியமானது கோரமை அடையாளம் காண்பதில் AHL அசைல் ஹோமொசிரைன் லேக்டோன் என்ற மூலக்கூறு ஈடுபட்டுள்ளது எனவே பாக்டீரியா இந்த AHL ஐ உருவாக்குகிறது மேலும் பாக்டீரியாவால் கவனிக்கப்படும் AHL இன் அளவு போதுமான இருக்கும்போது பாக்டீரியாவின் அளவு அதிகமாக இருக்கும் எனவே அவை வேறுபட்ட புறத்தோற்றங்களை அடைந்து பிறகு அவை பயோஃபிலிம்களை உருவாக்கத் தொடங்குகின்றன எனவே அந்த வழியில் AHL ஒரு சமிக்ஞை மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது மேலும் AHL பல தாக்கங்களைக் கொண்டுள்ளது எனவே நான் AHL ஐத் தடுக்க முடிந்தால் பயோஃபில்ம் உருவாவதை என்னால் தடுக்க முடியும் ஒரு பாக்டீரியாவின் AHL மற்றொரு பாக்டீரியாவுக்கு நச்சுத்தன்மையுள்ளதாக இருக்கலாம் இது ஒரு பாதுகாப்பு பொறிமுறையைப் போன்றது மற்றும் அவ்வாறே பல உண்மையில் பாக்டீரியாவின் AHL உற்பத்தியைக் கண்காணிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளது மற்றும் இதை ஒரு பாக்டீரியா எதிர்ப்புபொருளாக பயன்படுத்தலாம் எனவே AHL உற்பத்தி இந்த கோரம் சென்சிங் மூலக்கூறானது நான்கு வெவ்வேறு மீடியாக்களைப் பயன்படுத்தி மேம்படுத்தப்படுகிறது மீடியா A B C D மற்றும் ஐந்து வெவ்வேறு உயிரினங்கள் பல உயிரினங்கள் உற்பத்தி செய்கின்றன நான் சொன்னது போல் லாக்டோன்கள் AHL சமிக்ஞை மூலக்கூறாக உருவாகின்றன சில சந்தர்ப்பங்களில் பெப்டைடுகள் உருவாகின்றன பின்னர் லாக்டோன்களில் கூட இந்த உயிரினங்களால் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையான லாக்டோன்கள் உள்ளன AHL உற்பத்திக்காக நீங்கள் ஐந்து உயிரினங்களையும் நான்கு வெவ்வேறு மீடியாக்களையும் சோதித்துப் பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மறுவாக்கம் செய்கிறீர்கள் வெளிப்படையாக உங்களிடம் இரண்டு தொகுப்பு முடிவுகள் உள்ளன லிட்டருக்கு மில்லிகிராமில் உற்பத்தி செய்யப்படும் AHL அளவு இப்போது நீங்கள் இரண்டு வழி அநோவா செய்யச் சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளீர்கள் அடிப்படையில் உங்களிடம் 40 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே மொத்தம் 39 கட்டின்மை கூறுகள் இப்போது அதை வழக்கமான வடிவத்தில் கீழே வைப்போம் நம்மிடம் இங்கே ரெப்ளிகேட் தரவும் உள்ளது ஒவ்வொரு உயிரினத்திற்கான ரெப்ளிகேட் தரவும் இங்கே உள்ளது எனவே நம்மிடம் மொத்தமாக 40 தரவு புள்ளிகள் உள்ளன இப்போது நாம் மீடியாவின் சராசரியைப் பெறலாம் இந்த நிரல்நெடுவரிசைகளின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது மீடியா சராசரி என்று அழைக்கப்படுகிறது எனவே மீடியா A க்கு சராசரி 20 1 ஆக இருக்கும் மீடியா B 19 4 மீடியா C 22 1 மீடியா D 18 1 இதேபோல் உயிரினத்திற்கும் நீங்கள் இந்த வழியில் சென்றால் நாம் சராசரியைப் பெறலாம் மீண்டும் உயிரினம் 1 க்கான 10 தரவு புள்ளிகள் உயிரினம் 2 க்கான 10 தரவு புள்ளிகள் ஆகவே உயிரினத்திற்கான சராசரியைப் பெறுகிறோம் எனவே நாம் மீடியாவின் சராசரியைப் பெறலாம் உயிரினத்திற்கான சராசரியைப் பெறலாம் பொது சராசரியை நாம் பெறலாம் அதாவது எல்லா சராசரிகளின் சராசரி எனவே பொது சராசரி 19 இப்போது மீடியாவின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும் அதை எப்படி செய்வது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் சரியா நாம் இப்போது பல முறை செய்துள்ளோம் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் எனவே ஒவ்வொரு மீடியாவிற்கும் எனக்கு சராசரி உள்ளது எனவே நான் என்ன செய்ய வேண்டும் நான் இந்த பொது சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கப்படுத்தி 10 ஆல் பெருக்குகிறேன் ஏனெனில் இங்கே 10 தரவு புள்ளிகள் உள்ளன 10 X 20 1 19 9252 10 X 19 922 மற்றும் பல எனவே மீடியாவுக்கு நீங்கள் பெறுவது 4 நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் இது மீடியாவின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்குகிறது இது மீடியாவின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என அழைக்கப்படுகிறது இப்போது உயிரினங்களின் கூட்டுத்தொகை வர்க்கங்களுக்குச் செல்லலாம் எனவே நீங்கள் இங்கே உயிரினத்தின் சராசரியைக் கொண்டிருக்கிறீர்கள் ஐந்து வெவ்வேறு சராசரிகள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் 19 75 ஐ எடுத்துக்கொள்கிறீர்கள் - பொது சராசரி அதை வர்க்கமாக்கி 10 ஆல் பெருக்கவும் உங்களிடம் 10 தரவு புள்ளிகள் இருப்பதால் எளிமையானது இல்லையா அதைத்தான் நான் இங்கே செய்கிறேன் 10 X 19 925 மற்றும் பல எனவே இங்கே 10 X 18 252 மற்றும் பல 10 X 19 252 10 X உங்களுக்குத் தெரியும் 22 62 19 92 10 X 19 37 19 எனவே உயிரினத்திற்கு நீங்கள் 5 ஐ பெறுவீர்கள் அதையெல்லாம் கூட்டினால் அது உங்களுக்கு உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் எனவே மீடியா கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுகிறோம் உயிரினங்களின் கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுகிறோம் இப்போது மொத்தக் கூட்டுத்தொகை நீங்கள் ஐப் பொறுத்து மற்ற வர்க்கங்களை எடுக்க வேண்டும் பொது சராசரி என அழைக்கப்படுகிறது சரியா எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் 20 19 அதுபோல 20 19 925218 19 925220 19 என உங்களுக்குத் தெரியும் அதைப் போலவே நீங்கள் இதை முழுவதுமாக இங்கே பெறுகிறீர்கள் பின்னர் நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் இது மொத்தக் கூட்டுத்தொகை வர்க்கம் 196 775 ஐ உங்களுக்கு வழங்குகிறது இப்போது பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவது இப்போது நீங்கள் ரெப்ளிகேட் எடுத்த ஒவ்வொரு முறையும் உங்களிடம் உள்ளது எனவே வெளிப்படையாக இது பிழையின் அறிகுறியாகும் சரியா எனவே நாம் சராசரியை எடுத்துக் கொண்டால் சராசரியிலிருந்து மாற்றமானது வேறுபட்டு இருந்தால் அதை வர்க்கமாக்குங்கள் இது பிழையின் அறிகுறியாகும் எனவே நீங்கள் அனைத்தையும் கூட்டலாம் எனவே மீண்டும் அதே தரவை இங்கே காண்பிக்கிறேன் நான் சராசரியை எடுத்துக் கொண்டால் 20 X 20 சராசரி 20 ஆகும் 18 மற்றும் 20 என்பது 19 பின்னர் 19 மற்றும் 19 என்பது 19 22 மற்றும் 24 என்பது 23 19 மற்றும் 20 என்பது 19 இதேபோல் இங்கே 19 மற்றும் 20 என்பது 19 எனவே நீங்கள் ஐந்து தரவு தொகுப்பைப் பெறுவீர்கள் இந்த குழுக்கள் ஒவ்வொன்றின் சராசரியும் இவை எனவே கூட்டுத்தொகை வர்க்கங்களை நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வது எனவே 20 202 20 202 18 192 20 192 19 192 19 192 22 232 24 232 இதைபோன்று என உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இவை பிழையின் அறிகுறிகளாகும் ஏனெனில் இவை சராசரியிலிருந்து வந்த விலக்கங்கள் எனவே நீங்கள் இந்த கட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் செய்துள்ளீர்கள் மேலும் இந்த குழுவின் சராசரியிலிருந்து விலக்கல் என்பது மறுபடிசெய்தலின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் அல்லது பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஆகும் இவை அனைத்தையும் நாம் கூட்டினால் இங்கே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவீர்கள் உங்களுக்கு புரிகிறதா எனவே நாம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுகிறோம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் பொது சராசரியிலிருந்து கழிக்கிறீர்கள் நம்மிடம் நான்கு மீடியாக்கள் இருப்பதால் மீடியா கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு மீடியாவிற்கும் அதன் சொந்த சராசரி இருக்கும் நீங்கள் பொதுவிலிருந்து கழிக்கிறீர்கள் அதை வர்க்கப்படுத்தவும் 10 ஆல் பெருக்கவும் ஏனெனில் 10 தரவு புள்ளி இப்போது மீடியாக்களின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உயிரினங்களின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நீங்கள் சராசரியைப் பெறுவீர்கள் இந்த வழக்கில் ஐந்து உயிரினங்கள் உள்ளன எனவே இவை ஒவ்வொன்றையும் நீங்கள் பொதுவிலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்கி 10 ஆல் பெருக்கவும் இந்த குறிப்பிட்ட நிலைமையில் மீண்டும் 10 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் இது உயிரினங்களின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்கும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நீங்கள் ஒவ்வொரு பதத்தையும் பொது சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்கி பின்னர் அனைத்தையும் கூட்டவும் இப்போது மறுபடிசெய்தலை பெறுவது எப்படி நீங்கள் அதை இரண்டு முறை செய்துள்ளீர்கள் ஒவ்வொரு பரிசோதனையும் இரண்டு முறை செய்யப்படுகிறது வெளிப்படையாக ஒரு சராசரி உள்ளது மற்றும் சராசரி மற்றும் தனிப்பட்ட மதிப்பின் வர்க்கத்திற்கு இடையிலான வேறுபாடு அந்த குறிப்பிட்ட கட்டத்தின் மாறுபாட்டு அளவையின் அளவீடு ஆகும் இதை நான் ஒரு கட்டம் என்று அழைப்பேன் ஒவ்வொன்றும் ஒரு கட்டம் ஒவ்வொன்றும் இங்கே ஒரு கட்டம் இப்போது நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் இது பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்கும் எனவே நம்மிடம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளன நம்மிடம் மீடியா கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளது உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நம்மிடம் உள்ளது நம்மிடம் பிழை அல்லது மறுபடிசெய்தல் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் உள்ளது இந்த நான்கையும் கூட்டி மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களிலிருந்து கழித்தால் அது நமக்கு இடைவினை கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் எனவே நம்மிடம் நான்கு உள்ளன எங்களுக்கு நான்கு மீடியாக்கள் உள்ளன எனவே நமக்கு 3 கட்டின்மை கூறுகள் கிடைக்கும் நீங்கள் பார்ப்பதுபோல் மீடியா கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 83 எனவே அதை 83 675 என வைக்கிறோம் ஐந்து உயிரினங்கள் உள்ளன நமக்கு 4 கட்டின்மை கூறுகள் உயிரினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 79 65 79 65 மொத்தம் 196 775 196 நம்மிடம் ஐந்து உயிரினங்களும் நான்கு ஊடகங்களும் இருப்பதால் கட்டின்மை கூறுகள் 39 ஆகும் எனவே 5 X 4 இது 20 ஒவ்வொன்றும் இரண்டு முறை மறுபடி செய்யப்பட்டிருகிறது எனவே 20 X 2 என்பது 40 40 1 என்பது 39 ஆகவே நீங்கள் மீடியாவில் உயிரினம் 3 X 4 12 ஆகப் பெறுகிறீர்கள் இப்போது பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 21 5 21 5 என கிடைத்தது மொத்தம் 39 என நமக்குத் தெரியும் மீடியா 3 என நமக்குத் தெரியும் உயிரினம் 4 மீடியாவில் உயிரினம் 3 X 4 12 எனவே 12 4 என்பது 16 16 3 என்பது 19 39 19 என்பது 20 ஆகும் இப்படித்தான் நாம் கட்டின்மை கூறுகளைக் கணக்கிடவேண்டும் இப்போது சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவதற்காக நாம் ஒவ்வொரு கூட்டுத்தொகை வர்க்கங்களையும் கட்டின்மை கூறுகளால் வகுக்கிறோம் 6 3 79 6 4 11 9 12 21 5 20 உங்களுக்கு புரிகிறதா இப்போது F மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது இங்கே நான் வித்தியாசமான ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன் நிலையான விளைவு மாதிரி மற்றும் சீரற்ற அல்லது கலப்பு விளைவு மாதிரி பற்றி நான் பேசுகிறேன் எனவே நாம் எப்போதுமே பிழையால் வகுக்கிறோம் சரியா அது ஒரு நிலையான விளைவு மாதிரி என்று அழைக்கப்படுகிறது எனவே 27 89 1 1075 19 9 1 075 0 995 1 எனவே இவை F விகிதங்கள் இப்போது சீரற்ற அல்லது கலப்பு விளைவு மாதிரியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இடைவினையானது பிழையால் வகுக்கப்படுகிறது ஆனால் முக்கிய விளைவுகள் இடைவினை மூலம் வகுக்கப்படுகின்றன எனவே சீரற்ற அல்லது கலப்பு விளைவில் 27 99 19 91 0 99 மற்றும் 0 99 1 எனவே நிலையான விளைவு மாதிரிக்கும் சீரற்ற விளைவு மாதிரிக்கும் வித்தியாசம் உள்ளது நிலையான விளைவு மாதிரியில் நீங்கள் ஒவ்வொரு MSS ஐயும் பிழையுடன் வகுக்கிறீர்கள் அதேசமயம் சீரற்ற விளைவு மாதிரியில் உயிரினம் மீடியா மட்டுமே அதாவது இடைவினை விளைவு நீங்கள் பிழையால் வகுக்கிறீர்கள் முக்கிய விளைவுகள் இடைவினை விளைவுகளால் வகுக்கப்படுகின்றன இப்போது நாம் F அட்டவணைக்குச் செல்கிறோம் நம்மிடம் 0 095க்கு 3 மற்றும் 20 கட்டின்மை கூறுகள் அல்லது 4 மற்றும் 20 கட்டின்மை கூறுகள் 3 மற்றும் 20 கட்டின்மை கூறுகள் 3 1 3 4 மற்றும் 20 கட்டின்மை கூறுகள் 4 மற்றும் 20 கட்டின்மை கூறுகள் என்பது 2 87 2 87 அல்லது 12 X 20 கட்டின்மை கூறுகள் கூட அடுத்த பக்கம் 12 X 20 கட்டின்மை கூறுகள் 2 நிலையான விளைவு மாதிரிக்கு இவை உண்மையில் செல்லுபடியாகும் சீரற்ற விளைவு மாதிரியைப் பொறுத்தவரை இது இவ்வாறு இருக்கும் அது 3 X 20 கட்டின்மை கூறுகள் அல்ல அது 3 X 12 கட்டின்மை கூறுகளாக இருக்கும் ஏனென்றால் சீரற்ற விளைவு மாதிரியில் நீங்கள் இடைவினை மூலம் வகுக்கின்றீர்கள் எனவே இது 3 X 12 கட்டின்மை கூறுகளாக இருக்கும் எனவே 3 X 12 கட்டின்மை கூறுகளில் நீங்கள் பார்த்தால் நீங்கள் 3 49 ஐப் பயன்படுத்துவீர்கள் எனவே சீரற்ற விளைவு மாதிரிக்கான இந்த F அட்டவணை 3 49 ஆக இருக்கும் மேலும் 4 X 12 3 26 ஆக இருக்கும் 49 மற்றும் 3 உங்களுக்குப் புரிகிறதா ஏனென்றால் உங்கள் கட்டின்மை கூறுகள் குறைந்துவிட்டது எனவே 3 26 மற்றும் 4 எனவே இந்த நிலையான விளைவு மாதிரியை நீங்கள் பார்த்தால் அநோவாவிலிருந்து நீங்கள் கணக்கிடும் F மதிப்பு அட்டவணை மதிப்புக்கு எதிராக இருப்பதைக் காணலாம் எனவே மீடியா மிகவும் வலுவான விளைவைக் கொண்டுள்ளன எனவே வெளிப்படையாக அங்கு நாம் மாற்று கருதுகோளாக மீடியாவை ஒரு வலுவான விளைவாக எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் உயிரினமும் இங்கே ஒரு வலுவான விளைவைக் கொண்டுள்ளது அதேசமயம் இடைவினை எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அது நிலையான விளைவு அல்லது சீரற்ற விளைவு மாதிரி எனவே இந்த தரவுகளையெல்லாம் நீங்கள் பார்த்தால் இந்த நான்கும் நம்மிடம் உள்ளன இந்த நான்கு வெவ்வேறு மீடியா நம்மிடம் உள்ளன இந்த ஐந்து வெவ்வேறு உயிரினங்கள் நம்மிடம் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட மீடியா C இந்த குறிப்பிட்ட மூலக்கூறின் மிகப்பெரிய அளவை உற்பத்தி செய்கிறது இதேபோல் உயிரினம் நான்கு இந்த மூலக்கூறின் மிகப்பெரிய அளவை உற்பத்தி செய்கிறது எனவே நீங்கள் பார்ப்பதுபோல் இரு மாதிரி T சோதனையைப் பயன்படுத்துவது மிகவும் கடினம் எனவே நாம் அதை அநோவாவால் தீர்க்க வேண்டும் மேலும் அநோவா இந்த இரு வழி அநோவாவையும் தருகிறது நாம் உயிரினம் மற்றும் மீடியாவின் முக்கிய பிரதான விளைவுகளைப் பார்க்கிறோம் மற்றும் இடைவினையைப் பார்த்தோம் அதாவது உயிரினத்திற்கும் மீடியாவுக்கும் இடையேயான இடைவினை இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் எந்தவொரு இடைவினையையும் நாம் காணவில்லை ஏனெனில் இந்த கணக்கிடப்பட்ட மதிப்பு அட்டவணை மதிப்பை விட மிகச் சிறியது எனவே இந்த எல்லா தரவையும் நீங்கள் வரைவு செய்தால் நீங்கள் வெவ்வேறு மீடியா வெவ்வேறு உயிரினங்கள் 1 2 3 4 5 என்பதைக் காணலாம் எனவே அவை கிட்டத்தட்ட இணையானவை என உங்களுக்குத் தெரிகிறது எனவே அவை குறுக்குநெடுக்காக அல்லது மேலும்கீழுமாக செல்லவில்லை எனவே அனைத்து உயிரினங்களும் தோராயமாக இந்த மீடியாவை நோக்கி கூட்டுத்தன்மை வழியில் செயல்படுகின்றன இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உங்கள் முந்தைய சிக்கலுடன் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் அவைகள் கிட்டத்தட்ட இப்படித்தான் சென்றன உங்களுக்கு தெரியும் இரண்டு மருந்துகள் மற்றும் ஆண் மற்றும் பெண் THZ இப்படி செயல்படுகிறது அதேசமயம் உங்கள் மெட்ஃபோர்மின் இதுபோன்று செயல்பட்டுக்கொண்டிருந்தது ஆகவே ஆணுடன் ஒப்பிடும்போது மெட்ஃபோர்மின் பெண் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது எனவே இரண்டு மருந்துகளும் ஏறக்குறைய ஒத்தவை ஆணின் மீது சிறிய வேறுபாடுகள் உள்ளன அதேசமயம் பெண் மீது THZ உடன் ஒப்பிடும்போது மெட்ஃபோர்மின் மிகவும் வித்தியாசமாக செயல்பட்டுக்கொண்டிருந்தது எனவே ஒரு இடைவினை இருந்தது கோடுகள் இணையாக இல்லை இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கோடுகள் இணையாக கிட்டத்தட்ட இணையாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது உயிரினம் 1 2 3 4 5 இவை வெவ்வேறு மீடியா நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் வெவ்வேறு மீடியா எனவே விளைவுகள் மீடியாவிற்கும் உயிரினத்திற்கும் இடையிலான கூட்டுத்தன்மையாகும் மேலும் இது ஒரு நேரியல் அல்லாத சார்பு வகை அல்லது சார்பற்ற வகையாகும் இப்போது இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்மிடம் போதுமான தரவுத் தொகுப்புகள் இருந்தன எனவே இடைவினையையும் புரிந்து கொள்ள முடிகிறது நான் ஒரு ரெப்ளிகேஷன் செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரே ஒரு பரிசோதனை மட்டுமே செய்தேன் என்ன நடக்கிறது எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரே ஒரு சோதனை மட்டுமே செய்துள்ளேன் நான் ஒரு ரெப்ளிகேஷன் செய்யவில்லை எனவே மொத்த தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 20 ஆகவே மொத்தத்திற்கான எனது கட்டின்மை கூறுகள் 19 ஆகும் மீடியா 4 ஊடகங்கள் உள்ளன எந்த மாற்றமும் இல்லை எனவே கட்டின்மை கூறுகள் 3 உயிரினம் 5 உயிரினத்தின் கட்டின்மை கூறுகள் 4 எனவே நீங்கள் மீடியாவில் உயிரினத்தை படிக்க விரும்பினால் 4 X 3 12 எனவே 12 4 என்பது 16 பிழை 3 என்பது கட்டின்மை கூருகள் 0 ஆக வருகிறது அதாவது என்னால் பிழையை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே இடைவினையானது பிழை என்று அழைக்கப்பட வேண்டும் பின்னர் எனக்கு F மதிப்பைக் கணக்கிடுவது எளிதாகிறது எனவே உங்களுக்கு புரிகிறதா எனவே இடைவினை பிழையுடன் கலக்கிறது அல்லது இடைவினை பிழையுடன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது குழப்பம் என்று ஒரு புதிய சொல்லை அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இடைவினை பிழையுடன் குழப்பமடைகிறது எனவே பிழை மற்றும் இடைவினையை நாம் பிரிக்க முடியாது அதாவது மீடியா மற்றும் உயிரினம் நம்மிடம் இல்லை என்பதால் நான் இடைவினையை 12 கட்டின்மை கூறுகள் அதாவது 3 X 4 ஆக எடுத்துக் கொண்டால் பிழை 0 ஆகிறது ஏனென்றால் உங்களிடம் போதுமான கட்டின்மை கூறுகள் இல்லை அல்லது நீங்கள் இதனை பிழை என அழையுங்கள் பின்னர் நீங்கள் இடைவினையை அறிந்துகொள்ள முடியாது நீங்கள் இதை பிழை என அழைக்கிறீர்கள் என்று சொன்னால் பின்னர் உங்களுக்கு 19 கட்டின்மை கூறுகள் மட்டுமே இருப்பதால் நீங்கள் இடைவினை பற்றி படிக்க முடியாது எனவே நீங்கள் முழு விஷயத்தையும் மறுபடி செய்தால் முந்தைய விஷயத்தைப் போலவே நான் உங்களுக்குக் காட்டினேன் நீங்கள் முழுவதையும் மறுபடி செய்தால் நம்மிடம் என்ன இருக்கும் நம்மிடம் 40 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே வெளிப்படையாக உங்களது மொத்தம் 39 மீடியா அதே 3 உயிரினம் அதே 4 மீடியாவில் உயிரினத்தின் இடைவினை 12 ஆகிறது எனவே வெளிப்படையாக பிழை 12 4 என்பது 16 3 என்பது 19 39 19 என்பது 20 உங்களுக்கு புரிகிறதா எனவே சோதனையை மறுவாக்கம் செய்வதன் முக்கியத்துவத்தையும் இந்த வினா காட்டுகிறது நாம் மறுவாக்கம் செய்யவில்லை என்றால் நீங்கள் இடைவினை விளைவுகளைப் பார்ப்பது சாத்தியமில்லை எனவே நீங்கள் எப்போதும் உங்கள் தரவை ரெப்ளிகேட் செய்ய வேண்டும் இதன்மூலம் நீங்கள் இடைவினை விளைவுகளையும் படிக்கலாம் இல்லையெனில் இடைவினை விளைவு பிழையாக குழப்பமடைகிறது இந்த வகை கணக்கீடுகளைச் செய்ய உங்களுக்கு போதுமான கட்டின்மை கூறுகள் இருக்காது அது உண்மையில் ஒரு பெரிய சிக்கலாக மாறும் எனவே நாம் இடைவினைகளைப் பற்றி பேச முடியாது எனவே இதுவரை பல்வேறு வகையான அநோவாவைப் பார்த்தோம் நாம் ஒரு வழி அநோவாவைப் பார்த்தோம் பின்னர் நாம் இருவழி அநோவாவைப் பார்த்தோம் ரெப்ளிகேஷனுடன் இரு வழி அநோவா ரெப்ளிகேஷன் இல்லாமல் இரு வழி அநோவா பின்னர் நாம் இருவழி அநோவாவை இடைவினையுடன் பார்த்தோம் அதாவது முதன்மை விளைவுகள் ஒன்றுக்கொன்றுடன் நேர்கோட்டுத்தன்மை இல்லாதவாறு தொடர்புபடுத்தப்படுகின்றன இது ஒரு எளிய கூட்டுத்தன்மை வகையைச் சார்ந்த தொடர்பு அல்ல ஆனால் இது ஒரு நேர்கோட்டுத்தன்மை அல்லாத தொடர்பு இது ஒரு இடைவினை விளைவு என்று அழைக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இடைவினை நேர்மறையாக இருக்கலாம் அதாவது X1 X2 நேர்மறையாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் X1 X2 எதிர்மறையாகவும் இருக்கலாம் இரண்டு சாத்தியங்களும் உள்ளன அங்குதான் இடைவினை மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது இடைவினைக்கான விளைவுகளை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்பினால் பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் நமக்கு விளைவு இருந்தால் முதன்மை விளைவு 1 சில கட்டின்மை கூறுகள் DF 1 உடன் முதன்மை விளைவு 2 சில கட்டின்மை கூறுகள் DF 2 உடன் இடைவினை விளைவு DF1 X DF2 ஆக இருக்கும் எனவே பிழை கட்டின்மை கூறுகளை நான் கணக்கிடும்போது மொத்தத்தில் இருந்து இந்த கட்டின்மை கூறுகளைக் கழித்தால் நான் குறைந்தது 1 அல்லது 2 கட்டின்மை கூறுகளை பிழையின் 1 கட்டின்மை கூறுகளை கொண்டிருக்க வேண்டும் அதன்பிறகே நான் F கணக்கீடு செய்கிறேன் ஏனெனில் பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்பது பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்தப்பிரிவில் வருகிறது எனவே எனக்கு சில எண்கள் இருக்க வேண்டும் மேலும் சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை நான் கணக்கிட விரும்பினால் வெளிப்படையாக எனக்கு சில கட்டின்மை கூறுகள் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு கட்டின்மை கூறுகள் இருக்க வேண்டும் இல்லையெனில் சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை கணக்கிட முடியாது எனவே ரெப்ளிகேஷன் அவசியம் என்னிடம் போதுமான தரவு புள்ளிகள் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பதங்கள் ஒவ்வொன்றிற்கும் என்னிடம் கட்டின்மை கூறுகள் கிடைக்கும் அதனால்தான் நான் அதை இரண்டு முறை செய்கிறேன் என்று காட்டினேன் நான் அதை இரண்டு முறை செய்கிறேன் என்றால் ஒவ்வொரு பரிசோதனைக்கும் நான் பிழைக்கான போதுமான கட்டின்மை கூறுகளைப் பெறுகிறேன் அதேசமயம் நான் ஒரு முறை மட்டுமே செய்கிறேன் என்றால் வெளிப்படையாக நான் பெரிய சிக்கலில் இருக்கிறேன் நான் உண்மையில் இங்கே காண்பிப்பதுபோல் பிழைக்கான எந்தவிதமான கட்டின்மை கூறுகளையும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டுள்ளது போல் என்னால் பெற முடியவில்லை வைக்கப்பட வேண்டும் New slide எனவே வெளிப்படையாக ரெப்ளிகேஷன் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது மற்றொரு விஷயம் என்னவென்றால் பிழைக்கான கட்டின்மை கூறுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள் ஏனென்றால் சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் கணக்கிடும்போது நீங்கள் கட்டின்மை கூறுகளால் வகுக்கின்றீர்கள் எனவே சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மிக மிகச் சிறியதாகிறது எனவே அந்த எண்ணிக்கை மிக மிகச் சிறியதாக இருக்கும்போது நீங்கள் F விகிதத்தைக் கணக்கிடும்போது அது மொத்தப்பிரிவுக்குள் செல்கிறது எனவே வெளிப்படையாக F மதிப்புகள் மிகப் பெரியதாகின்றன அட்டவணை மதிப்பைப் பொறுத்தவரை F மதிப்புகள் மிகப் பெரியதாக மாறினால் புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடு இருப்பதாக நாம் கூறலாம் அதாவது இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் பிழைக்கான உங்கள் கட்டின்மை கூறுகள் மிகச் சிறியதாக இருந்தால் அது சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களின் மொத்தப்பிரிவில் வருவதால் அந்த பதம் பெரியதாகிவிடும் மீண்டும் நீங்கள் F ஐக் கணக்கிடும்போது அது மொத்தப்பிரிவில் வருகிறது எனவே உங்கள் F மதிப்புகள் சிறியதாக மாறும் எனவே வெளிப்படையாக அந்த F மதிப்புகள் அட்டவணை F மதிப்பை விட சிறியதாக இருக்கும் அதாவது இன்மை கருதுகோளை நிராகரிக்க உங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது பிழைக்கான உங்கள் கட்டின்மை கூறுகள் போதுமானதாக இல்லாவிட்டால் உங்களால் பல காரணிகளின் விளைவுகளை காண முடியாது அதாவது அவை மருந்துகளா அல்லது அது நொதித்தல் pH ஆ அல்லது நொதித்தல் வெப்பநிலையா அல்லது கார்பன் அளவா மற்றும் பல அல்லது நீங்கள் ஒரு சோதனையை மறுவாக்கம் செய்யும்போது உங்களிடம் மிக அதிக வேறுபாடுகள் இருந்தால் எனவே இந்த இரண்டு நிலைமைகளிலும் நீங்கள் பல்வேறு காரணிகளின் விளைவை அல்லது பல்வேறு சார்பற்ற மாறிகளின் விளைவைக் காண முடியாது எனவே இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் எனவே நான் ஒரு மறுவாக்கத்தைச் செய்யும்போது சம்பந்தப்பட்ட மாறுபாட்டு அளவைகள் அல்லது பிழைகள் சிறியவை என்பதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் பல ரெப்ளிகேஷன்கள் எப்போதும் நல்லதாக இருக்கும்போது என் கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கிறது அதாவது பிழைக்கான எனது கட்டின்மை கூறுகள் அதிகரிக்கிறது அதாவது சராசரி பிழைக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்கள் குறைகிறது அதாவது எனது F மதிப்புகள் அதிகரிக்கும் நிச்சயமாக அது எனது அட்டவணை மதிப்பை விட மிக அதிகமாக இருக்கும் எனவே அடுத்த வகுப்பில் புள்ளியியல் பற்றிய கூடுதல் கருத்தியல்களைத் தொடருவோம் Key words independent variables dependent variables interaction effect replication sum of squares counfounding error non linear relationship replicate F value degree of freedom mean sum of squares for error global average fixed effect model random or mixed effect model முக்கிய சொற்கள் சார்பற்ற மாறிகள் சார்பு மாறிகள் இடைவினால் விளைவு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் குழப்பம் பிழை நேர்கோடு அல்லாத தொடர்பு மறுவாக்கம் F மதிப்பு கட்டின்மை கூறுகள் சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் பொது சராசரி நிலையான விளைவு மாதிரி சீரற்ற அல்லது கலப்பு விளைவு மாதிரி